NPTELலின் இந்த ரெப்லெக்டர் ஆண்டனாவின் பாடபகுதிக்கு வரவேற்கிறோம் அதற்கு முன்பாக நாம் முன் பாடப்பகுதியில் விவாதிக்கப்பட்ட கருகேட்டட் ஹார்ன் ஆண்டானாவில் சில படங்களைக் காண்பிக்கவில்லை இப்பொழுது அது தொடர்பான சில படங்களை இங்கே முதலில் காணலாம் இங்கே கருகேட்டட் கூம்பு வடிவ ஹார்ன் காட்டப்பட்டுள்ளது இதில் இப்பகுதி கூம்புவடிவ பகுதி ஆனால் இதில் கருகேட்டட் பகுதியானது உள்ளீடு பகுதியில் சில குறுகிய வடிவமைப்புகளைக் கொண்டுள்ளது அதேபோன்று கதிர்வீச்சுப் பகுதியில் அதாவது அப்பேசரின் அருகில் கருகேட்டட் அமைப்பு உள்ளது இப்பொழுது இங்கே நீங்கள் பக்கவாட்டு பார்வையிலிருந்து காணலாம் கருகேஷன் என்பது சமதள உலோகத்தின் சில பகுதிகளை நீக்கபெற்றதாகும் எனவே இங்கு இப்படத்தில் சமதள மேற்பரப்பில் கருகேஷன் அமைப்பானது இவ்வாறு இருக்கும் இங்கு இந்த இரண்டு மேற்பரப்பிலும் கருகேஷன் அமைப்பு இவ்வாறு இருக்கும் அதில் இந்த இரண்டு பகுதிகள் உலோகத்தாலும் இதற்கு இடைப்பட்ட பகுதி உலோகம் நீக்கப்பட்டதாக இருக்கும் இந்த அமைப்பு மேற்பரப்பு முழுவதும் வியாபித்திருக்கும் இந்த விரிவுரை பகுதிகளை முந்தைய விரிவுரை பகுதியுடன் சேர்த்துக் கொள்ளவும் இப்பொழுது நாம் இன்றைய பாடப்பகுதியை காணலாம் மைக்ரோவேவ் அதிர்வெண்களில் பெரும்பான்மையாக இவ்வகை ஆண்டனாக்கள் பயன்படுத்தப்படுகிறது அனேக செயற்கைக்கோள் தொடர்புகளில் இந்த ரெப்லெக்டர் ஆண்டனா பயன்படுத்தப்படுகிறது இந்த ரெப்லெக்டர் ஆண்டனாவின் வடிவியல் அமைப்பை இப்படத்தில் காணலாம் இது பாரபோலாய்டல் பகுதி ஆகும் ஏனெனில் அந்தப் பகுதியானது கூம்பு வடிவ பாரபோலாய்டல் ஆகும் இது இந்தப் பாரபோலாவை இந்த அச்சுக்கு மையப்படுத்திச் சுற்றி வரும்போது பாரபோலாய்டல் பகுதி கிடைக்கப்பெறுகிறது இங்கு ரெப்லெக்டர் என்பது பாரபோலாய்டல் ஆகும் உள்ளீடு ஹார்ன் அமைப்பானது பாரபோலாய்டல் பகுதியை நோக்கி பொருத்தப்படுகிறது இங்கு இந்த விடுபட்ட புள்ளிகொண்ட கோடானது தளமாகும் நாம் டிஷ் ஆண்டனாவை எடுத்துக் கொள்வோமானால் அதில் இந்த விளிம்பில் இருந்து இந்த விளிம்பு வரை உள்ள பகுதியை பாரபோலாய்டல் தளம் எனக்கொண்டால் அந்த முழுபகுதியானது ஒரு வட்டவடிவ வட்டு அமைப்பை பெறுகிறது இந்த வட்டவடிவ தளஅமைப்பு அப்பேசர் ஆகும் இது அப்பேசரின் மேற்பகுதி பரப்பாகும் ஆகவேதான் இந்த வட்டவடிவ வட்டுபகுதி பாரபோலாய்டலின் தளபகுதி ஆகும் இங்கு உள்ளீடு ஹார்ன் பகுதியிலிருந்து செல்லும் கதிரானது இந்த ரெப்லெக்டர் பகுதியில்பட்டு அது பாரபோலாய்டல் பகுதியிலிருந்து எதிரொளிப்புப் பெறுகிறது அந்த எதிரொளிப்பு கதிரானது அச்சுக்கு இணையாகசெல்கிறது இங்கு அப்பேசரின் விட்டமானது "2a" ஆகும் அதாவது அதன் ஆரம் a ஆகும் இங்கு உள்ளீடு ஹார்ன்க்கும் பாரபோலாய்டல் பகுதிக்கும் இடையே உள்ள தொலைவு f ஆகும் இந்த fற்கும் விட்டம் 2aவிற்கும் உள்ள விகிதாச்சாரம் பாரபோல வடிவமைப்பின் முக்கியக் கூறாகும் ஏனெனில் இது கதிர்வீச்சின் தன்மையைத் தீர்மானிக்கிறது பொதுவாக இது fd எனஅழைக்கப்படுகிறது நாம் முன்பேகண்டறியப்பட்ட சமன்பாட்டில் இருந்து அப்பேசரின் புலம் கண்டறியலாம் அதாவது நமக்கு அப்பேசரில் உள்ள புலவிரவல் தெரியுமெனில் நாம் முன்பு கண்டறியப்பட்ட சமன்பாட்டிலிருந்து அதன் புலத்தை அறியஇயலும் இதை நாம் ஃபோர்ரியர் டிரான்ஸ்ஃபார்ம் மூலம் அறிந்துள்ளோம் இந்த அப்பேசர் போன்ற பகுதிகளைச் சமன்பாடு மூலம் அறிந்துகொள்ள வேண்டும் இங்கு நமக்குப் பரபோலவின் சமன்பாடுதெரியும் எனவே அடிப்படை வடிவியலிலிருந்து இதற்கான வடிவியலை நாம் அறிந்துகொள்ளலாம் மற்றபகுதிகளின் வரைபடங்களைப் பின்வரும் பகுதியில் காணலாம் இப்பொழுது நாம் இங்குப் பரபோலாவை அறிந்து கொள்ளலாம் இதில் இந்தபுள்ளியானது ஒருங்கிணைப்புப் புள்ளியாகும் இதனை நாம் O எனஅழைக்கலாம் இப்பொழுது படுகதிரானது O புள்ளியிலிருந்து தொடங்கிப் போக்கல் தளத்திற்குசென்று அங்கிருந்து இது வெளிப்படுகிறது இந்த எதிரொளிப்புகதிர் இணைகதிராகச் செயல்படுகிறது இந்தகதிர் போக்கல்தளத்தில் சந்திக்கும் புள்ளி Q எனவும் படுகதிர்பரபோலாவில் சந்திக்கும் புள்ளி P எனவும் கொள்ளப்படுகிறது போக்கஸ் புள்ளியிலிருந்து கூம்பு வடிவபகுதியின் எந்தபுள்ளிக்கும் இடையேயான தொலைவானது மாறாத ஒன்றாகும் இது நமக்குமுன்பே தெரிந்த ஒன்றேயாகும் இதை நாம் பரபோலாவிற்கு அடிப்படையாககொள்ளலாம் இரண்டு மையங்களைக் கொண்ட கோனிக் பிரிவுகளை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் கூம்புவடிவ பகுதியின் இருபோக்கஸ் புள்ளியிலிருந்து கூம்புவடிவ பகுதியின் புள்ளிக்கு இடையே உள்ள தொலைவு மாறிலி ஆகும் என அறியலாம் எடுத்துக்காட்டாக நாம் இந்த நீள்வட்டத்தை எடுத்துக்கொள்வோம் இதில் இங்கு இரு போக்கஸ் புள்ளிகள் உள்ளன இந்த நீள்வட்டத்தின் P என்ற புள்ளிக்கும் போக்கஸ் புள்ளிகளுக்கும் இடையே உள்ள தொலைவின் கூட்டுத்தொகையானது போக்கஸ் தூரத்தைபோல் இருமடங்கு ஆகும் இப்பொழுது இதேமுறையைப் பயன்படுத்தி இங்கு OP மற்றும் PQ ஆகியவற்றின் கூட்டுத்தொகை ஆனது fன் இருமடங்குக்குச் சமமாகும் என எழுதலாம் அதாவது OPPQ2f ஆகும் இப்பொழுது நாம் இந்த வடிவியலிலிருந்து இதன் கோணமானது ஆகும் என அறியலாம் இங்குப் படுகதிரின் நீளம் அதாவது OP ஆனது r எனகொண்டால் இணை கதிரின் நீளம் அதாவதுPQ ஆனது rcos ஆகும் இப்பொழுது இதனைக்கொண்டு நாம் OPPQ2f என்பதை பின்வருமாறு எழுதலாம் rrcos 2f r2f1cos rf sec22 இங்கே r மதிப்பை மாற்றினால் மதிப்பும் மாறும் ஆகவேமேற்கண்ட சமன்பாடானது திருப்தியாகிறது இங்கு அடிப்படையாகப் பரபோலாய்டல் என்பது r என்பதின் லோகஸ் ஆகும் பொதுவாகஹார்ன் ஆனது முதன்மையான போகஸ் செய்யப்பட்டு உள்ளிடுபகுதியாகச் செயல்படுகிறது இது மைக்ரோவேவ் அதிர்வெண் என்பதால் இதனின் பகுப்பாய்வு ஒளிக்கற்றைக் கொண்டு காணஇயலும் இந்த ஒளிக்கற்றைக் கோட்பாடானது மேக்ஸ்வெல்Maxwell's சமன்பாட்டில் இருந்து தருவிக்கபட்டது ஜே சி Bose முதன்முறையாக ஒளியும்கூட அலை வடிவம் கொண்டது எனவே மேக்ஸ்வெல்Maxwell's அலை சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் எனகண்டறிந்தார் மேக்ஸ்வெல் அதைப்பற்றி வெளிப்படையாக விவரிக்கவில்லை மேக்ஸ்வெல்Maxwell's சமன்பாடுகள் ஒளிக்கற்றைக்கும் பயன்படுத்தலாம் என்றுகூறியிருந்தார் ஆனால் ஷர் Bose அதனை முதன்முதலாக நிரூபித்தார் எனவே இங்கு நாம் ஒளிக்கற்றையைகொண்டு பகுப்பாய்வு செய்யலாம் இதைபயன்படுத்துவதால் நாம் நல்ல முடிவுகள் தரஇயலும் அதன்முடிவுகளைச் சோதனைச்சாலை முடிவுகளுடன் ஒப்பிடால் அது முழுதுமாகப் பொருந்துகிறது எனவே அது தொடர்பான முடிவுகளில் இங்கு நாம் அனைத்து அலை கதிர்களையும் சமதளஅலையாக எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக ஒளிஅலையானது ஆராய்வதற்குச் சிறந்ததாகும் ஏனெனில் அதன் அலை நீளம் மிகசிறியது அதுமட்டுமல்லாது அனைத்து கதிர்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ளது எனக்கொள்வோம் முதலில் அலையானது கதிர்வடிவில் பயணிக்கிறது எனக்கொள்வோம் இங்கும்கூட நாம் அவ்வாறு அனுமானித்துகொள்வோம் அதாவது கதிர்குழாய் அமைப்பில் உள்ளது ஏனெனில் இது கதிர்வீச்சுக் கற்றையாகும் இங்குக் கதிர்குழாய் அமைப்பானது ஒரு குறிப்பிட்ட தளத்தில் சமதள அலையாகக் காணப்படுகிறது தன்மையானது நேர்கோட்டு அச்சில் ஒரேவிதமான ஊடகத்தில் உள்ளது அதன் எல்லையில் இரண்டு ஊடகங்களுக்கு இடையில் அவை எதிரொளிப்பு அல்லது விலகல்அடைகிறது இதன் எதிரொளிப்பு அல்லது விலகல்ஆனது ஸ்நெல்ளின் கோட்பாட்டின்படி டெண்ட்ஜன்சியல் அமைப்பிலும் ஃப்ர்சனல் எதிரொளிப்பு மதிப்பு சிறந்த முறையில் உள்ளது இங்குச் சக்தி மதிப்பானது புலகுழாய் வழியாகப் பாய்கிறது எனகொள்ளப்படுகிறது சரியான கடத்து திறன் கொண்ட மேற்பரப்பில் குழாய் எதிரொளிப்பு அடைகிறது என்றால் அங்குப் புலகுழாய் எதிரொளிப்பு மதிப்பானது அதன் படுகதிர் புலகுழாய் மதிப்பிற்குச் சமமாகும் இவை அனைத்தும் நாம் முன்பே அறிந்த ஒன்று இங்கு மின்புலம் மற்றும் காந்தப்புலம் புலகுழாய்கள் வழியே கொண்டுசெல்லப்படுகிறது இங்குக் காந்தப்புலமும் மின்புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான நிலையிலும் அதன் கதிரானது ஆர்தொகோனல் நிலையிலும் உள்ளன ஏனெனில் அதன் கதிர்பரப்புத் திசையில் இது அமைந்துள்ளது இது சமதள அலையாதலால் மின்புலம் மற்றும் காந்தப்புலம் ஆகியவை ஆர்தொகோனல் ஆக உள்ளது மேலும் பாரபோலாயிடல் அனைத்து கதிர்களும் ஒரு புள்ளியில் ஒருமித்து அதனிலிருந்து எதிரொளிப்பு அடைந்து அச்சுக்கு இணையாகச் செல்கிறது அதன் விளிம்புபகுதியில் அது கதிர்களால் விலகல்அடைகிறது ஆனால் அதன் தாக்கத்தைப் பகுப்பாய்வில் நிராகரித்துக் கொள்கிறோம் முன்பு கூறியது போல் இந்த வட்டவடிவ வட்டில் அப்பேசர் ஆனது சமதளப்பரப்பாகும் இப்பொழுது நாம் அனைத்தும் அறிந்து கொண்ட பின்னர் நமது உண்மையான நோக்கம் என்னவென்றால் நாம் முன்பே ஹார்ன் ஆண்டனாவில் கண்டுள்ளோம் அதாவது இது அதன் ஆரம் என்ன எனஅறிந்துகொண்டால் அதாவது கதிர்வீச்சு விரிவடைதல் ஹார்ன் ஆண்டனாவில் உள்ளீடு பகுதியில் காணலாம் ஆனால் இங்கே ரிப்லெக்டரில் எதிரொளிப்பு அடையும் புலமானது அப்பேசரில் எவ்வாறு உள்ளது எனஅறிதல் வேண்டும் இப்பொழுது நாம் உள்ளீடில் உள்ள கதிர்வீச்சு சக்தி தெரிந்து கொண்டால் நாம் அப்பேசரில் உள்ள புலபரவலை கண்டு கொள்ளலாம் இது நமது முதல் பணியாகும் ஆனால் அதற்கு முன்பு நான் இந்த 2 ஸ்லைடு ஐ காணலாம் முன்பே நாம் கூறியதுபோல் இது புலகுழாயின் எதிரொளிப்பு பகுதிமேலும் இது சமதள ரெப்லெக்டர் எனகொண்டால் அதன் படுகதிர் குழாய் இது அதுமட்டுமல்லாது இப்பகுதியானது எதிரொளிப்புக் குழாய்ப் பகுதியாகும் இங்கு நாம் என்ன கூற வருகிறோம் என்றால் இது மையப்பகுதியில் உள்ள கதிர் ஆகும் அதுமட்டுமல்லாது இங்குப் பிறகதிர்கள் உள்ளன இதில் இந்த 2 கதிர்கள் விளிம்புபகுதி கதிர்கள் ஆகும் எனவே இங்கு நீங்கள் மின்புல மற்றும் காந்தப்புலம் ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று ஆர்தோகனலில் உள்ளது எனக்காணலாம் ஆகவேதான் இங்கு மின்புலம் காந்தப்புலம் மற்றும் கதிர் மூன்றும் இணைந்து டிரிப்லெட் ஐ உருவாக்குக்கிறது இது சமதள ரிப்லெக்டர் ஆகும் ஆனால் இங்கு நம்மிடம் சமதள ரெப்லெக்டர் இல்லை எனவே நாம் அதுபற்றிச் சில ஸ்லைடுகளில் அடுத்துக் காணலாம் நம்முடைய மாதிரி அமைப்பு இது போன்றது இங்கு இப்பகுதி படுகதிர் குழாய் ஆகும் இந்தப் படுகதிர் குழாய் அப்பேசரின் மேற்பரப்பில் பட்டு இவ்வாறு எதிரொளிப்பு அடைகிறது இங்கு ஒரு கதிர் மட்டும் காண்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் இங்கும் கதிர் கதிர்குழாய் அமைப்பிலேயே உள்ளது இங்கு நாம் கடத்தும் மேற்பரப்பை கொண்டுள்ளதால் படுகதிர் குழாய் எதிரொளிப்பு கதிர்குழாய் ஆகியவற்றின் மொத்த சக்தியானது பாதுகாக்கப்பட்டுள்ளது இதனைக் கொண்டு நாம் பின்னோக்கி சென்று பார்க்கலாம் இப்பொழுது இங்கே நாம் 2 வழிமுறைகளில் பரபோலைடல் ரிப்லெக்டரை பகுப்பாய்வு செய்யலாம் முதல் வழிமுறையில் இங்குள்ள அப்பேசர் புலம் கொண்டு அதிலிருந்து நாம் தொலைதூரபுலம் முதலியவற்றைக் கண்டறியலாம் அதனைப்பற்றி நாம் கடந்த பாடத்தில் கண்டுள்ளோம் மற்றுமொரு வழிமுறையில் பரபோலாய்டல் ரிப்லெக்டரில் மின்னோட்டம் என்ன என்பதை அறியலாம் ஏனெனில் இங்குப் பரபோலாய்டல் ஆனது கடத்துமேற்பரப்பை கொண்டது எனவே இதிலிருந்து நாம் கடத்தும்மின்னோட்டம் என்னவென்பதை அறியலாம் எனவே நாம் இங்கு இந்த இரண்டு முறைகளிலும் கண்டறிய இயலும் இந்த இரண்டாவது முறையானது தூண்டப்பட்ட மின்னோட்ட முறையாகும் அதிலிருந்து ஆண்டனாவை பகுப்பாய்வு செய்யலாம் இங்கே அப்பேசர் உள்ளதால் அதிலுள்ள புலம் கொண்டு நாம் ஆராயலாம் எனவே இங்கு அப்பேசர் முறை கொண்டு பகுப்பாய்வு செய்வதைக் காணலாம் இது சமதள ஆண்டனாக்களை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குவதற்குப் பயன்படும் அதற்காக நாம் g என்பதை இங்கு அறிமுகப்படுத்துகிறோம் இங்கு உள்ளீடு பகுதியின் சக்திகோன கதிர்வீச்சு முறையானது போகஸ் புள்ளியில் அமைந்துள்ளது இது பொதுவாக ஹார்ன் ஆண்டனாவாகும் ஆனாலும் நாம் அவ்வாறு அழைப்பதில்லைஏனெனில் இது மற்ற வகைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது இங்கு gஎன்பது சக்தி கோணமாகும் இது மற்றும்ஆல் தருவிக்கப்பட்டுள்ளது இங்கு நாம் gr2 என்பதை உள்ளீடு அமைப்பு ஏற்படுத்தும் கதிர்வீச்சின் அளவை ஒரு அலகு பரப்பில் உள்ள சக்தியின் அளவாகும் எனக்கொள்ளலாம் இப்பொழுது நாம் ரிப்லெக்டரில் உள்ள படுகதிரின் சக்தி அளவை Pi எனகொள்ளலாம் படுகதிர் சக்தியானது ரிப்லெக்டரில் உள்ள புலகுழாயின் கோணஅகலத்தின் dd மதிப்பு ஆகும் இங்கு நீங்கள் காணலாம் இதுd மற்றும் அஷிமூத்தல் தலம் d ஆகும் ஆகவே இங்குக் குழாயில் உள்ள சக்தியானது Pi எனகொள்ளப்படுகிறது இதிலிருந்து நாம் எளிதாகக் கண்டறியலாம் எனவே இங்குப்படுகதிரின் சக்தியை பின்வருமாறு எழுதலாம் Pi gr2r sin drd இங்கு இந்த r நீக்கப்படுகிறது ஒளியியல் கோட்பாட்டின்படி இங்குப் படுகதிருக்கு சமமான சக்தியானது எதிரொளிப்பு புலகுழாயிலும் இருக்கும் இங்கு எதிரொளிப்புக்குழாயில் காண்போமானால் இந்த d dசக்தியானது இங்குச் செல்கிறது இது படுகதிர் குழாய் இது இங்கு எதிரொளிப்பு அடைகிறது என்றால் இந்த மாதிரியான இணைஅமைப்பில் கதிர் வெளிப்படுகிறது இங்கு நாம் மத்தியபகுதியில் இருந்து இதன் தொலைவு எனகொண்டால் இதன் அமைப்பானது சிலின்றிகள் அமைப்பை போன்று காணப்படுகிறது நாம் இதனை ddஎனக்கொள்ளலாம் இங்கு இனி என்பது இல்லை ஏனென்றால் இது இப்பொழுது நேர்கோட்டு கதிராக உள்ளது எனவே இங்கே dd திசையில் dவானது செங்குத்தான அமைப்பில் அதன் 2 மாறிலிகள் கொண்டதாகும் இங்கே எவ்வளவு சக்தி உள்ளதோ அதே அளவு உள்ளது இங்குப்படுகதிரின் அதே சக்தியானது எதிரொளிப்பு புலகுழாயிலும் அதன் அகல மதிப்பானது d வின் அபேசரின் மேற்பரப்பில் உள்ளது இது அபேசரின் மேற்பரப்பில் பரப்பளவிற்கு உண்டான சக்தி அடர்த்தியை உருவாக்குகிறது இதனை நாம் Pஎன கொள்வோம் இது ஒரு அலகுபரப்பிற்கான சக்தி அடர்த்தியாகும் அதாவது அப்பேசரின் மேற்பரப்பின் அகலம்dமற்றும் கோணவிரவலின் ஆசீமோத்தல் d ஆகியவற்றிற்கு இடையே எதிரொலிக்கும் சக்திஅளவு ஒரு அலகு பரப்பு கொண்டதாக எனக் கொள்வோம் இங்குP d d ஆனது மொத்த சக்தியாகும் இது Piவிற்கு சமமாகும் Piஎன்பது நாம் முன்பே கண்டறிந்துள்ளோம் அதாவதுPig sin d d எனஅறிந்துள்ளோம் இங்கு P d d என்பதை P r sin d d எனஎழுதலாம் அதாவது இங்கேஎன்பது r sin ஆகும் P r sin d dg sin d d முதலில் P என்பதைத் தீர்க்க முற்படலாம் P Pg 1r dd ஆகும் இங்கு dd என்பதைத் தீர்க்கவேண்டும் இங்கு மற்றும் இடையேயான தொடர்பு என்ன என்பது நமக்கு முன்பே தெரியும் இங்கு r sin எனவேdd2fமற்றும் rsin வில் r ன் மதிப்பை இடவேண்டும் இப்பொழுது இது மாறிலியாகும்அவ்வாறு இல்லையெனில் r ஆனது மாறியாகும் எனவே r sin 2f sin 1cos இப்பொழுது இதனை கொண்டு டிஃப்ஃபேரென்ஸ்சீயட் செய்ய dd2f1 cos ஆகும் இதைசமன்பாட்டில் இட்டு சில இயற்கணித முறைகளைக் கையாள 1cos sin2f எனக் கொள்ளலாம் நாம் இப்பொழுது 1 cos 2 sin21 cos 2sin24f2 24f22மற்றும்1r1cos2f எனஎழுதலாம் இதனைப்பயன்படுத்தி P என்பதைப் பின்வருமாறு எழுதலாம் Pg 1r dd Pg16f24f22 இந்தச் சமண்பாட்டிலிருந்து நாம் அப்பேசரில் சக்தி அடர்த்தி என்ன என்பதைக் காணலாம் எனவே இங்கு நாம் g என்ன என்பதையும் fஆனது மாறிலியாகவும் உள்ளதால் ஒரு குறிப்பிட்ட விற்கு சக்தி அடர்த்தி என்ன என்பதை நம்மால் காணஇயலும் மேலும்வட்டவடிவ வட்டின்அப்பேசர் பகுதியில் அனைத்துப்புள்ளிகளிலும் சக்தி அடர்த்தி என்னவென்று காணலாம் இங்கே என்பது 0விலிருந்து a வரையிலும் அல்லது a விலிருந்து a வரையிலும் கொள்ளலாம் இதன் மதிப்பை சமன்பாட்டில்இட நாம் ஆண்டனாவின் சக்தி விரவல் என்ன என்பதை அறிய இயலும் இதிலிருந்து நாம் சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் நமக்குக் காலநேரம் போதாததால் அதைபற்றி நாம் இங்கு விரிவாகக் காணஇயலாது அதாவது அப்பேசரானது சீராக இல்லுமினேட் செய்யப்பட்டு இருந்தால் அது அதிகக் கதிர்வீச்சை தரவல்லது அதாவது அதிகக் கதிர்வீச்சானது அகன்ற பகுதிதிசையிலும் அதன் உச்சத்தில் இருக்கும் அதாவது இது பொதுவாக அரே கருத்தியலில் அரேயானது சீராக இல்லுமினேட் செய்யப்பட்டு இருந்தால் அதிகபட்ச கதிவீச்சை பெறலாம் அவ்வாறு இல்லையெனில் நாம் கதிர்வீச்சை பெறஇயலாது ஏனெனில் அவைகள் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டிருக்கும் அதேபோல் விரவல் கொள்கையிலும் அது சீரான ஒரே கோணம் மற்றும் ஒரே வீச்சில் செய்யப்பட்டு இருந்தால் நாம் அதிக உச்ச கதிர்வீச்சை அகல பகுதியில் பெறஇயலும் இது எப்பொழுதும் ஒரு விரும்பத்தக்க ஒன்றாகும் ஏனெனில் இது அதிக டைரக்டிவிடியை தருகிறது அதுவே நமது கனவாகும் நாம் P என்பதைச் சீராகப் பெற வேண்டுமெனில்gயானது என்ன எனஅறிதல் வேண்டும் இங்கு gயானது sec42விற்கு நேர்விகிதத்தில் இருத்தல் வேண்டும் இதனை நாம் இதை எவ்வாறு மதிப்பிடுகிறோம் இதனை 1cos 2f எனத் தொடர்புபடுத்திக் கொள்ளலாம் இங்கு gயானது உள்ளீடு என்பது சீரானது ஆகும் இந்த உள்ளீடு சீரான கதிர்வீச்சை அளிக்கிறது என்றால் அதன் P யானது 16f24f22 மதிப்பிற்கு நேர்விகிதத்தில் இருக்கும் அதாவது அது 1 cos 2ஆகும் நாம் அதனை இவ்வாறு எழுதலாம் இங்கு gஎன்பது மாறிலி என்றால் Pஎன்பதை பின்வருமாறு எழுதலாம் P1cos 2 அதாவது 4 cos 4 2 ஆகும் இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் அப்பேசர் சீராக இள்ளுமினேட் செய்யவில்லை ஆகவே எங்கு அப்பேசர் புலம் அதிகமாக உள்ளதோ அங்கு சக்தியும் அதிகம் அதாவது 0 என்ற பகுதியில் சக்தி அதிகம் இங்கே நாம் மையபகுதியை ஒப்பிடும்போது அதன் அப்பேசர் விளிம்புப்பகுதியில் அதாவது மையபகுதியில் அதிகக் கதிர்வீச்சையும் அதன் விளிம்புப்பகுதியில் குறைந்த கதிர் வீச்சையும் பெறலாம் இங்குள்ள இந்த எதிரொளிப்பில் வீச்சின் குறுகியபகுதி உள்ளது எனஅழைக்கின்றனர் இங்கே இது விரும்பத்தக்கதல்ல மாறாக விரும்பத்தக்கது என்னவென்றால் P ஆனது மாறிலி ஆகவே gஆனது உள்ளீடு வரிசையாகும் அது 4 sec 4 2 என்பதற்கு நேர்விகிதாச்சாரத்தில் இருத்தல் வேண்டும் இங்கு g sec 4 2 என்பது என்ன அதாவது0அதன் மையப்பகுதியில் sec வின் மதிப்பு ஒன்றாகும் அதன் மற்ற பகுதிகளில் அதாவது அதன் விளிம்புகளில் அதிகம் உள்ளது அதாவது இங்கே நாம் கூறவருவது என்னவென்றால் கோண அளவு 90 இன் திசையில் அதிக சக்தியுள்ளது மேலும் அதன் மையப்பகுதி திசையில் குறைந்த அளவே சக்தியுள்ளது அதாவது குறைந்த அளவே கதிர்வீச்சு அடைகிறது எனவேதான் அதிகப்படியான சக்தியானது இழப்பாக மாறுகிறது ஏனெனில் ரிப்லெக்டர் அனைத்து கதிர்வீச்சுகளையும் பெறுவதில்லை இந்தச் சக்தி இழப்பானது சக்தி கசிவுஇழப்பு எனஅழைக்கப்படுகிறது இதனைப்பற்றி நாம் பின்பு விரிவாகக் காணலாம் இது உகந்ததாகும் ஆனால் இது விரும்பத்தக்கதல்ல நடைமுறையில் நம்மால் செய்ய முடியாது ஏனெனில்அது இழப்பைக்காட்டிலும் அதிகக் கசிவுக்கு வழிவகுக்கும் எனவே இது நிச்சயமாக நமக்கு மிக உயர்ந்த டைரக்டிவிடியை கொடுக்கும் இதை நாம் தேர்வு செய்தால் நாம் மிக உயர்ந்த டைரக்டிவிடியை பெறலாம் ஆனால் அதன் செயல்திறன் டைரக்டிவிடியை குறைத்துவிடும் எனவே அதனால்தான் இது செய்யப்படவில்லை என்பதைக் காண்போம் இங்குக் கோணமும் என்ன என்று இங்கே கூறுவோம் ஏனெனில் இந்தப் பரபோலாய்டு ரிப்லெக்ட்ரை இந்த 2 வரை வரசெய்யலாம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் நாம் அதைச் செய்யவில்லை ஏனென்றால் அதன் அப்பேசர் அளவு மிகச்சிறியதாகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட கோணம் வரை அது இருக்கிறது எனவே அது கோண அப்பேசர் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நமக்கு ஒரு பரபோலாய்டில் அதன் இந்தக் கோணத்தை 2 எனக் கொள்வேமேயானால் இந்தக் கோணமும் கூட 2 எனக் கொள்வேமேயானால் பரபோலாய்டின் கோண அப்பேசர் ஆகும் என அறியலாம் எனவே அந்தப் புள்ளியில் ρ இன் மதிப்பு என்ன Ρ என்பது பரபோலாய்டின் தொலைதூரபுள்ளி அல்லது விளிம்பு ஆகும் இதை a எனவும் கொள்ளலாம் மேலும்2fsin 21cos 22f tan 4 எனவே இந்த முழு விஷயத்தையும் நிர்வகிப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த முழு விஷயத்தையும் குறிப்பிடுவதன் மூலம் fd ஆல் குறிப்பிடப்படுகிறது இங்கு d என்பது 2a ஆகும் எனவேf2a என்பது என்ன அதாவது அது14 cot4 என கொள்ளப்படுகிறது எனவே சிலநேரங்களில் அப்பேசர் கோண f ஆல் d விகிதத்தில் குறிப்பிடப்பட்டால் பரபோலாய்டின் அப்பேசர் கோணம் என்ன என்பதை நாம் காணலாம் இப்போது இங்கே நாம் கூறுவோம் இறுதியில் வீச்சுத் தட்டு இது அப்பேசர் புலத்தில் அலைவீச்சுத் தட்டு என்ன என்பதைக் காண்போம் இவை டிரக்டிவிடியை குறைக்கின்றன ஏனெனில் இது பீம் அகலத்தை அதிகரிக்கிறது எனவே டிரக்டிவிடியை குறைக்கிறது எனவே இது விரும்பத்தக்கதல்ல ஆனால் அப்பேசர் புலத்தில் வீச்சுத் தட்டு பக்கவாட்டு அளவைக் குறைக்கிறது இதை நாம் பின்னர்க் காண்பிப்போம் எனவே இப்போது இதுதான் பிரச்சினை வடிவமைப்பாளர்களின் பிரச்சினை இதுதான் நான் எவ்வளவு அலைவீச்சுத் தாளைக் கொடுக்க வேண்டும் ஒரு பக்கம் அது டிரக்டிவிடியை குறைப்பதால் மற்றொரு பக்கம் பக்கவாட்டு லூப் அளவைக் குறைக்கிறது இப்போது ஒரு தகவல்தொடர்பு சிக்கல் என்பது பொதுவாக இந்தப் பக்கவாட்டு லூப் அளவைக் குறைப்பது மிகவும் முக்கியமானதுஅதாவது நமக்கு அருகில் ஒரு குறுக்கீடு இருந்தால் அந்த இடத்திற்கு ஒரு பக்கவாட்டு லூப் வைக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானது பொதுவாக தொடர்புதுறையில் டிரக்டிவிடி அல்லது SNR போதுமானது இங்கு டிரக்டிவிடி என்பது ஒரு பொருட்டல்ல நாம் கெயின் அளவிலும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது எனவே அது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனால் ரேடார் வகைப் பயன்பாடுகளில் டிரக்டிவிடி முதன்மையானது மற்றும் பொதுவாக அவை கருத்தில் கொள்ளாது மற்றவைகள் தலையிடுவதைப் பற்றி இங்குக் கவலைப்படத் தேவையில்லை எனவே உண்மையில் இது என்னவென்றால் நான் அதிகபட்ச விஷயத்தைப் பெற முடியும் ஆனால் இந்த விஷயம் எப்போதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது வடிவமைப்பாளர்களை எப்போதும் குழப்பம் அடைய செய்வது இது முக்கியமானது நாம் இப்போது பொறியியல் பற்றிய எங்கள் முழு ஆய்வையும் சமரசம் செய்கிறோம் உண்மையில் அடுத்த விரிவுரைகள் உண்மையில் ஒரு பொறியியலாளர் இவற்றுக்கு இடையிலான சமரசத்தை எவ்வாறு செய்கிறார் என்பதுதான் எனவே நாம் இதைப் பற்றி இங்கே நிறுத்திக்கொள்வோம் அடுத்த விரிவுரையில் பார்ப்போம் இந்த ஆண்டெனாவின் டிரக்டிவிடி என்ன என்பதை உடனடியாகக் கண்டுபிடிக்கக்கூடிய அப்பேசர் புலம் கிடைத்துள்ளது